8085 Microprocessors Contd 8085 செயலிகளை பொறுத்தவரையில் அவை 8 பிட் நுண்செயலிகள் ஆகும் அதன் வார்த்தை அளவு 8 பிட் ஆகும் எனவே இங்கே 28 விதமான வழிமுறை சேர்க்கைகள் இருக்கும் அதாவது 8 பிட் என்கிற வார்த்தை அளவிற்கு 256 விதமான வழிமுறைகள் இருக்கும் அவற்றில் 246 விதமான பிட் வடிவங்கள் மட்டுமே 8085 ஆல் பயன்படுத்த படும் மீதமுள்ள 10 வடிவங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை இந்த 246 வடிவங்களும் ஒட்டுமொத்தமாக 74 வழிமுறைகளை குறிப்பிடுகின்றன 74 வழிமுறைகள் எனும்போது அவை கூட்டல் கழித்தல் நகர்த்தல் ஏற்று போன்ற வழிமுறைகளை குறிக்கும் மேலும் வழிமுறையின் செயல்ஏற்பியை பொறுத்து வழிமுறைகள் மாறலாம் நம்மிடம் 10 விதமான பதிவேடுகள் அதாவது R1 முதல் R10 வரை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் வழிமுறையில் ADD R1R2 என்று குறிப்பிடும்போது R1 என்பதில் R1 மற்றும் R2 ஆகியவற்றின் கூட்டுத்தொகை கிடைக்க பெற்றிருக்கும் அதுபோல ADD R3R4 என்று குறிப்பிடும்போது R3 என்பதில் R3 மற்றும் R4 ஆகியவற்றின் கூட்டுத்தொகை கணக்கிடப்பட்டு அதன் விடை பதியப்படும் இவ்வாறு இந்த இரண்டும் வெவ்வேறு வழிமுறைகளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இவ்வகையில் இங்கே 246 விதமான வடிவங்கள் இருக்கின்றன அவை மொத்தமாக 74 வித வழிமுறைகளை குறிக்கின்றன வழிமுறையில் பிட் வடிவங்களை குறிப்பிடுவது சற்று கடினமான ஒன்று இதனால் அவை ஆறுகோண எண் வடிவில் கொடுக்கப்படுகின்றன நுண்செயலி அமைப்பில் நிரலை ஏற்றம் செய்ய இரண்டு விதமான வழிகள் இருக்கின்றன ஒன்று கணினியை பயன்படுத்தி நேரடியாக அந்த செயலியின் RAM இல் ஏற்றம் செய்வது மற்றொன்று அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள தட்டச்சுகளில் 0 முதல் F வரையிலான எண்களை பயன்படுத்தி மதிப்புகளை ஆறுகோண எண்வடிவில் ஏற்றம் செய்வது உதாரணமாக 0 0 1 1 1 1 0 0 என்ற பிட் சேர்க்கை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது எதனை குறிப்பிடுகிறது என்றால் செயலியின் அக்குமுலேட்டர் பதிவேட்டின் மதிப்பை உயர்த்த சொல்லும் வழிமுறை ஆகும் அக்குமுலேட்டர் என்பது 8085 செயலியில் ஒரு சிறப்பு பதிவேடாகும் இங்கே எடுத்துக் கொண்டுள்ள பிட் சேர்க்கை 0011 1100 என்பது இயக்கப்பட்டால் அது செயலியின் அக்குமுலேட்டர் பதிவேட்டின் மதிப்பை 1 என உயர்த்தும் இரும எண் வடிவில் 0011 1100 என்பதை கொடுப்பதற்கு பதிலாக அதற்கு நிகரான ஆறுகோண எண்ணை தட்டச்சு மூலமாக 3 மற்றும் C என்பதை உள்ளீடாக கொடுக்கலாம் கணினியில் குறியீடுகளை மாற்ற அதற்கென தனியே அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன எண்கள் செயலாக்கபட்டபின் அதன் விடைகள் மீண்டும் ஆறுகோண எண்ணாகவே வெளியிடப்படும் அவ்வாறு வெளியிடும் போது அவை ஆறுகோண எண் வடிவிலேயே வெளியிடப்படுகின்றன மேலும் எல்லா கையேடுகளிலும் ஆறுகோண எண் வடிவிலேயே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் இரும எண் அடிப்படையில் விளக்கங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை இதற்கான காரணம் இருமஎண் மதிப்புகளை நினைவில் வைத்துக்கொள்வது சற்று கடினமான காரியம் அதுமட்டுமல்லாமல் 246 விதமான சேர்க்கைகளை ஆரம்ப காலங்களில் பயனர்கள் மனப்பாடம் செய்தனர் 8085 இல் நிரலமைக்கும் ஒருவர் வழக்கமாக பயன்படுத்தக் கூடிய வழிமுறைகளை நினைவில் கொள்வது பொதுவான ஒன்றாக இருந்தது ஆனால் இப்போது நிரல்களை எழுதும்போது அதை உயர்மட்ட மொழிகளான C அல்லது C ஆகியவற்றில் எழுதுகிறோம் பின்னர் மொழிபெயர்ப்பிகள் அதை செயலியின் எந்திர மொழியாக அதனை மாற்றம் செய்கின்றன தற்போது ஒரு சிக்கல் என்னவென்றால் ஏராளமான மேம்படுத்தப்படாத மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன அதைப்போன்ற மேம்படுத்தப்படாத மொழிபெயர்ப்புகளை கையாளுவதற்கு மனிதர்களே சிறந்த தெரிவு ஆகும் ஒரு சிறிய குறியீடு இருக்கிறது என்றால் ஒரு அனுபவம் வாய்ந்த நிரலமைப்பாளர் அதற்கு நிகரான சிறந்த எந்திர மொழி நிரலை உருவாக்கி விடுவார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட நிரலானது C அல்லது C மொழியில் எழுதப்பட்டதை விட சிறந்த ஒன்றாக இருக்கும் இம்மாதிரியான வழிமுறையில் ஒவ்வொரு வழிமுறையை இயக்குவதற்கு தேவைப்படுகின்ற காலஅளவை எளிமையாக கணக்கிடமுடியும் இதனால் எந்திர மொழி நிரலமைப்பு சிறந்ததாக கருதப்படுகிறது ஆனால் எந்திர மொழியில் நிரலை எழுதுவது ஒரு சில சிரமங்களை ஏற்படுத்தும் அதனால் உயர்மட்ட மொழி மற்றும் எந்திர மொழி ஆகிய இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மொழியை பற்றி பார்ப்போம் அதுதான் இயற்று மொழி அதாவது ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஆறுகோண எண் வடிவில் குறிப்பதற்கு பதிலாக சின்னங்களை குறியீடாக வழங்கலாம் நிரலானது இங்கே ஆறுகோண எண்வடிவில் கொடுக்கப்பட்டிருந்தாலும்கூட அதனை புரிந்து கொள்வது சற்று கடினமான ஒன்றாகும் ஒவ்வொரு தயாரிப்பு நிறுவனங்களும் அவர்களது வழிமுறைகளுக்கு குறியீட்டு சின்னங்களை வழங்குகின்றனர் அந்த குறியீடுகளை நிமோநிக்ஸ் என்றும் அழைப்பதுண்டு ஒவ்வொரு வழிமுறையின் நிமோநிக்ஸ் என்பது எழுத்துக்களின் தொகுப்பாகும் அந்த தொகுப்பானது மேற்கொள்ளவிருக்கும் செயல்பாட்டை குறிப்பதாகும் உதாரணமாக மூவ் மற்றும் கூட்டல் என்பன நிமோநிக்ஸ் ஆகும் இந்த இயற்று மொழி நிரல்கள் அல்லது இயற்று மொழி வாக்குமூலங்கள் ஆகியன நிமோநிக்குகள் மற்றும் செயல்ஏற்பிகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும் முந்தைய உதாரணத்தில் பிட் வடிவம் 0011 1100 என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டது அதற்கு நிகரான ஆறுகோணஎண் 3C என்பதாகும் அதற்கு தொடர்புடைய நிமோநிக் என்பது INR A ஆகும் இதில் INR என்பதன் பொருள் பதிவேட்டை அதிகரிப்பதாகும் ஆக IN என்பது அதிகரித்தல் மற்றும் R என்பது பதிவேடு ஆகியவற்றை குறிப்பதாகும் A என்பது 8085 செயலியில் உள்ள ஒரு சிறப்பு பதிவேடான அக்குமுலேட்டர் என்பதாகும் ஆக A என்பது அதிகரிப்பு பதிவேடு என்பதையும் 3C என்பது அதிகரிக்கபடவேண்டிய மதிப்பு ஆகியவற்றை குறிக்கும் இதுவே இயக்கு குறியீடு எனப்படுவதாகும் இது செயலியில் எவ்வாறான செயல்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை குறிக்கும் இதனால்தான் இது இயக்கு குறியீடு அல்லது ஆப்கோடு என்றழைக்கப்படுகிறது இங்கே A என்பது செயல்ஏற்பி ஆகும் மற்றும் INR என்பது இயக்கு குறியீடு ஆகும் மற்றொரு உதாரணமாக 1000 0000 என்ற பிட் தொடரை எடுத்துக்கொள்வோம் இதற்கு நிகரான ஆறுகோண எண் 80 என்பதாகும் ஆக 80 என்பதை நிமோநிக் எனவும் இயக்கு குறியீடு எனவும் அழைக்கலாம் இதற்கு தொடர்புடைய நிமோநிக் ADD B என்பதாகும் இதில் ADD B என்பது நிமோநிக்கையும் 80 என்பது இயக்கு குறியீடையும் குறிக்கிறது ஆக இது குறிப்பிடுவது கூட்டல் பதிவேடு B என்பதாகும் ஆனால் இந்த மதிப்போடு கூட்டல் செய்ய வேண்டும் என்பது இந்த வழிமுறையில் குறிப்பிடபடவில்லை ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் B பதிவேட்டிலுள்ள மதிப்பானது A பதிவேட்டிலுள்ள மதிப்போடு கூட்டல் செய்யப்படவேண்டும் என்பதாகும் A என்பது 8085 செயலியில் உள்ள அக்குமுலேட்டர் என்ற ஒரு சிறப்பு பதிவேடு ஆகும் எண்கணித மற்றும் தர்க்க செயல்பாட்டை மேற்கொள்ளும் போதெல்லாம் ஒரு செயல்ஏற்பியானது நிச்சயமாக அக்குமுலேட்டராக தான் இருக்கும் மேலும் அதுவே முடிவுகள் ஏற்றப்படும் இலக்காகவும் இருக்கும் எனவே ADD B எனும் வழிமுறையை செயல்படுத்தும்போது பதிவேடு B இல் உள்ள மதிப்பு பதிவேடு A இன் மதிப்போடு கூட்டல் செய்யப்பட்டு கிடைக்கின்ற மதிப்பு பதிவேடு A இல் சேமிக்கப்படும் ஆக இறுதி மதிப்பானது பதிவேடு A இல் அதாவது அக்குமுலேட்டரில் சேமிக்கப்படும் ஆக எந்திர மொழியும் அதை சார்ந்த இயற்று மொழியும் முழுமையாக எந்திரம் சார்ந்தவை என்பதை நாம் நினைவில் கொள்ளுவது அவசியம் ஆகும் C மொழியை எடுத்துக்கொண்டால் அது எந்திரம் சார்ந்தது அல்ல ஆனால் அந்த C நிரலை பல்வேறு தளங்களுக்கு எடுத்துச்சென்று அங்குள்ள செயலிகளில் தொகுத்து அதன்பின் நிரலை இயக்கலாம் ஆனால் அந்த தொகுக்கப்பட்ட நிரலை ஒரு எந்திரத்திலிருந்து மற்றொரு எந்திரத்திற்கு எடுத்து சென்று இயக்குவது என்பது இயலாத ஒன்று ஒருவேளை இரண்டு எந்திரங்களும் ஒரே மாதிரியான அமைப்பு மற்றும் செயலிகளை கொண்டிருந்தால் அது சாத்தியமாகும் ஒரு செயலியின் எந்திர மொழி என்பது மற்றொரு செயலியின் எந்திர மொழியிலிருந்து மாறுபட்டு இருக்கும் அதைப்போலவே இயற்று மொழியும் மாறுபட்டு இருக்கும் இயற்று மொழி என்பது பயனருக்கு புரியக்கூடிய ஒரு எந்திர மொழி பதிப்பாக இருக்கும் அவை செயலிகளைப் பொறுத்து மாறுபடும் அதாவது செயலி A இன் இயற்று மொழியில் எழுதப்பட்ட ஒரு நிரலானது செயலி B இல் வேலை செய்யாது ஒரு பொதுவான உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் மோட்டோரோலாவில் ஒரு 8 பிட் நுண்செயலியான 6800 என்பதன் எந்திர மொழியானது 8085 இன் எந்திர மொழியை விட மாறுபட்டது ஆகையால் 8085 ற்கு எழுதப்பட்ட இயற்று மொழியை 6800 இல் இயக்குவது சாத்தியப்படாத ஒன்று இயற்று மொழியை பொறுத்தவரையில் அதனையும் செயலியால் புரிந்து கொள்ள முடியாது எனவே அதனையும் எந்திர மொழியாக மாற்ற வேண்டியது அவசியம் அதை எவ்வாறு செய்வது அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கையியற்று மொழி என்கிற முறையாகும் முன்னதாக 8085 ஐ அடிப்படையாகக்கொண்ட அமைப்புகளை வடிவமைத்த வடிவமைப்பாளர்கள் ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒரு குறியீட்டை வைத்துக்கொண்டனர் 8085 கையேடுகளை பார்த்தால் அதில் எந்தெந்த வழிமுறைக்கு எந்த குறியீட்டை பயன்படுத்த வேண்டும் என்கிற தகவல் இருக்கும் முதலில் இயற்று மொழியில் நிரலை எழுத வேண்டும் பிறகு கையேட்டை பார்த்து ஒவ்வொரு வழிமுறைக்குமான இயக்கு குறியீடு பகுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் பின்னர் இயக்கு குறியீடு பயன்படுத்தி நிரலை 8085 இன் எந்திர மொழி நிரலாக மாற்ற வேண்டும் இந்த நிரலாக்க முறை கடினமானது அல்ல இதுவே கையியற்று மொழி முறையாகும் நிரலமைப்பாளர்கள் ஒவ்வொரு இயற்று மொழி வழிமுறையையும் அதற்கு நிகரான ஆறுகோண எண் குறியீடாக அல்லது எந்திர மொழியாக மாற்றம் செய்வார் பின்னர் அந்த ஆறுகோண எண் குறியீடானது மெமரியில் ஏற்றப்படும் இதுவே கையியற்று மொழி முறையாகும் இயற்கையாகவே அது பிழை தரக்கூடிய முறையாகும் காரணம் நிரலமைப்பாளர் நிமோநிக் தேர்வு செய்யும்போது தவறுதலான குறியீடை தேர்ந்தெடுக்கலாம் ஆறுகோண எண் நிரலை கணினியில் ஏற்றும்போது தவறான குறியீடை உள்ளிடலாம் அவ்வகையில் இந்த முறையில் பிழை ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அடுத்த மொழிமாற்று முறை என்பது இயற்று மொழிமாற்றி முறையாகும் இந்த இயற்று மொழிமாற்றி முறையில் தொகுப்பியானது பயன்படுத்தப்படுகிறது இது உயர்மட்ட மொழி நிரலை எந்திர மொழிக்கு மாற்றம் செய்யும் இந்த இயற்று மொழிமாற்றிகள் இயற்று மொழி நிரலையும் எந்திர மொழியாக மாற்றக்கூடியவை ஒரு தொகுப்பியை எடுத்துக்கொண்டால் அதனுள் ஒரு இயற்று மொழிமாற்றி நிலை என்பது இருக்கும் எந்த ஒரு தொகுப்பியும் நிரலை நேரடியாக எந்திர மொழிக்கு மாற்றுவது இல்லை முதலில் இயற்று மொழிக்கு மாற்றிவிட்டு அதன் பின்னர் இயற்று மொழிமாற்றி மூலமாக எந்திர மொழிக்கு மாற்றுகிறது ஒரு கணினியானது பல்வேறு உயர்மட்ட மொழிகளை ஆதரிக்கும் தொகுப்பிகள் குறியீட்டை செயலியின் இயற்று மொழிக்கு நிரல் மாற்றம் செய்யும் கணினியில் ஒரே ஒரு இயற்று மொழிமாற்றி இருக்கும் அந்த ஒரு இயற்று மொழிமாற்றியானது எல்லா இயற்று மொழி நிரல்களையும் எந்திர மொழிக்கு மாற்றும் தொகுப்பிகள் இந்த இயற்று மொழி வரையிலான குறியீடுகளை உருவாக்கும் ஏராளமான இயற்று மொழிமாற்றிகள் தற்போது நிலுவையில் உள்ளன அவை அனைத்தும் இயற்று மொழி செயல்பாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன அடுத்ததாக 8085 நுண் செயலியின் கட்டமைப்பை பார்ப்போம் இது ஒரு 8 பிட் பொது பயன்பாட்டு நுண்செயலி ஆகும் 8 பிட் என்பதன் பொருள் என்ன என்று பார்ப்போம் இந்த செயலியானது 8 பிட் செயல்பாடுகளை செய்யக்கூடியது இது செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே 8 பிட் தரவுகளின் மீது செய்யப்படுபவை ஒருவேளை 16 பிட் செயல்பாடுகளை கொடுத்தால் அதை 8 பிட் தரவு கொண்ட செயல்பாடுகளாகவே கையாளும் இது சிறப்பு செயல்பாடு செயலி அல்ல எண் முறை சமிக்ஞை செயலியை எடுத்து கொண்டால் அது சமிக்ஞை செயல்பாட்டு பயன்பாடுளுக்காக பிரத்தியேகமாக வடிவமைக்கபட்டவையாகும் இந்த 8085 என்பது அதுபோல் அல்ல இது ஒரு பொது பயன்பாட்டு செயலி ஆகும் இதனை ஒரு CPU போல உருவகப்படுத்திக்கொள்ளலாம் அதற்குள் ALU மற்றும் பதிவேடுகள் போன்றவை காணப்படும் ஆனால் மெமரி அமைப்பு இருப்பதில்லை இது 64kB மெமரியை முகவரியிடல் செய்யும் திறன் கொண்டது மெமரியானது அணுகப் படும்போதெல்லாம் 8 பிட் தரவே பரிமாற்றம் செய்து கொள்ளப்படும் இவ்வாறாக 64 கிலோ பைட் மெமரி செயலியால் முகவரியிடல் செய்யப்படுகிறது இப்போது இந்த அமைப்பு 64 கிலோ பைட் மெமரியை இணைக்க முடியுமா முடியாதா என்பது 8085 அமைப்பை உருவாக்கிய வடிவமைப்பாளரை பொறுத்தது ஒருவேளை 64 கிலோ பைட் மெமரி பயன்படுத்தாமல் அதனோடு 32 கிலோ பைட் மெமரி பயன்படுத்தப்பட்டிருந்தால் மீதமுள்ள இடங்கள் காலியாக இருக்கும் அந்த இடங்களுக்கு செயலியானது இயங்கும்போது முகவரிகளை உருவாக்காது இருந்தாலும் அடிப்படை செயலியானது 64 கிலோ பைட் மெமரியுடன் முகவரியிடல் செய்யும் திறன் கொண்டது கட்டமைப்பின்படி இது ஒரு 40 பின் சிப் ஆகும் இப்போது பின் தளவமைப்பு பற்றி பார்ப்போம் இதற்கு 5 volt மின் இணைப்பு தேவைப்படும் இது கடிகார அதிர்வெண் 3 MHz இல் செயல்படும் திறன் கொண்டது மேலும் இது மேல்நோக்கி இணக்கமானது அதாவது இதற்கு முந்தைய வடிவமான 8080 க்கு இணக்கமாக செயல்படக்கூடிய பின் தளவமைப்பை கொண்டது இதுவே 8085 என்பதன் பின் வரைபடம் ஆகும் இதில் Vcc என்பது மின் இணைப்புக்கு பயன்படுத்தப்படுகிற பின் ஆகும் அடுத்து x1 மற்றும் x2 க்கு இடையில் படிக அலைவி என்பதை இணைத்து கடிகார சமிக்ஞையை பெற்று பயன்படுத்தலாம் இதனை கடிகார சமிக்ஞை உருவாக்கி எனலாம் அடுத்து இந்த சிறப்பு வரிசைகளை கொண்டுள்ளோம் ஒருவேளை 64 கிலோ பைட் மெமரியை செயலியால் அணுக வேண்டும் என்றால் 16 பிட் முகவரி வரிசைகள் இங்கே தேவைப்படும் பின் எண் 21 முதல் 28 வரையுள்ள 8 பிட்டுகள் A8 லிருந்து A15 என குறிக்கப்பட்டிருக்கும் மேலும் பின் எண் 19 லிருந்து பின் எண் 12 வரை 8 பிட் தரவு வரிசைகளாக இருக்கும் அவை AD0 AD1 என AD7 வரை குறிப்பிடப்பட்டிருக்கும் அவை மல்டிபிளக்ஸ்டு முகவரி மற்றும் தரவு கடத்தி எனப்படும் மல்டிபிளக்ஸ் என்றால் என்ன என்பதைப் பற்றி பின்னர் பார்க்கலாம் ஆக முகவரி கடத்திகள் மொத்தம் 16 பிட் அளவை கொண்டதாக இருக்கும் அதில் 8 பிட்கள் ஒருபுறமும் மற்றொருபுறம் மீதமுள்ள 8 பிட்களும் ஒதுக்கப்பட்டிருக்கும் Vss என்பது தறைமுனையம் ஆகும் அடுத்ததாக தரவு கடத்தி பற்றி பார்ப்போம் தரவு கடத்தி என்பது AD0 முதல் AD7 வரை உள்ளது இதில் A என்பதை தவிர்த்து விட்டு பார்த்தால் நமக்கு D0 முதல் D7 வரை என்று இருக்கும் D என்பது தரவினை குறிப்பது ஆகும் ஆக முகவரி மற்றும் தரவு என இரண்டுமே ஒரே பின்களில் ஒருங்கிணைக்கபட்டுள்ளன எனவே முகவரி 0 மற்றும் தரவு 0 ஆகிய இரண்டுமே ஒரே பின் 12 என்பதில் இருக்கும் முகவரி 1 மற்றும் தரவு 1 ஆகிய இரண்டுமே ஒரே பின் 13 என்பதில் இருக்கும் இவ்வாறாக இது தொடரும் இவ்வாறு பயன்படுத்தப்படுவதால் சிப் அளவு வெகுவாக குறைக்கப்படுகிறது 40 பின் தொகுப்பு என்பது தரநிலை தொகுப்பு ஆகும் இதற்கு அடுத்த தொகுப்பு 64 பின் அமைப்பை கொண்டவை வேறு அளவுகளில் தொகுப்பு கிடையாது பின் எண்ணிக்கையின் அளவை தொகுப்பின் அளவோடு பொருந்துமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சில சிறப்பு சமிக்ஞைகள் உள்ளன அது வாசி bar மற்றும் எழுது bar என்பன அவை முறையே வாசி மற்றும் எழுது செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கு பயன்படும் அடுத்து குறுக்கீடு வரிசை தொகுப்பு பின்கள் உள்ளன செயலியின் செயல்பாட்டை வெளியிலிருந்து குறுக்கிட விரும்பினால் அதற்கு TRAP RST 7 5 6 5 5 5 INTR போன்றவற்றை பயன்படுத்தலாம் இந்த வரிசைகளை பயன்படுத்துவதன் மூலமாக செயலிக்கு தவிர்க்கமுடியாத ஒன்று இயக்கப்பட இருப்பதை தெரிவிக்கலாம் அந்த செயலை செயலியானது கவனித்து கொள்ளும் உதாரணமாக RST 7 5 என்பது சுட்டியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் எப்பொழுதெல்லாம் சுட்டி அழுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் செயலிக்கு பயனர் சுட்டியை அழுத்தியுள்ளார் என்பதை குறிப்பிடும் விதமாக சமிக்ஞை அனுப்பப்படும் உடனே நுண்செயலியானது சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் ALE சமிக்ஞை என்பது Address Latch Enable என்பதாகும் ALE என்பது மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்ட முகவரி மற்றும் தரவு வரிசைகளை பிரிப்பதற்காக பயன்படும் அடுத்ததாக IO M பார் IO M bar என்ற இணைப்பு உள்ளது இது உள்ளீடு வெளியீடு அல்லது மெமரி என்பதை குறிக்கும் செயலியானது மெமரி உள்ளீட்டு மற்றும் வெளியீட்டு கருவிகளை அணுக இந்த முனையத்தை பயன்படுத்தலாம் செயலியானது தரவுகளை பெற வெளி உலகத்தை அணுகும்போது மெமரியிலிருந்தோ அல்லது IO கருவிகளிலிருந்தோ அதனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தரவு IO கருவியிலிருந்து எடுக்கப்பட்டால் இந்த பின்னின் மதிப்பு 1 Pin 1 என இருக்கும் ஒருவேளை தரவு மெமரியிலிருந்து எடுக்கப்பட்டால் இதன் மதிப்பு 0 Pin 0 என இருக்கும் அதற்கு தகுந்தார்போல் குறிவிலக்க மின்சுற்றை வடிவமைதமிழாத்து மெமரி சிப் அல்லது IO கருவிகளை இயக்க வேண்டும் இந்த படம் ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கும் இங்கு உயர் வரிசை முகவரி கடத்தி A8 முதல் A15 வரையும் கீழ் வரிசை கடத்தி 21 முதல் 28 வரையும் ஒதுக்கப்பட்டுள்ளது முகவரி மற்றும் தரவு கடத்திகள் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டு உள்ளன கீழ் வரிசை முனையங்கள் AD0 முதல் AD7 என குறிக்கப்பட்டுள்ளது படிகம் பின்கள் 1 மற்றும் 2 ஆகியவற்றுக்கு இடையில் கொடுக்கப்பட்டுள்ளது பின் 40 என்பது 5 V மற்றும் பின் 20 என்பது Vss ஆகும் பின் எண்கள் 6 7 8 9 மற்றும் 10 ஆகிவை குறுக்கீடு பின்கள் ஆகும் அடுத்து பின் 11 என்பது INTA பார் ஆகும் பின் 10 என்பது INTR ன் தொடர்ச்சியாக பெறப்படுவது பின் 10 செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே பின் 11 இயக்கப்படும் செயலி மற்றும் நுண்செயலி ஆகியவற்றைத் தவிர மற்ற கருவிகளுக்கும் கடிகார சமிக்ஞை தேவைப்படும் எனவே இந்த CLK OUT எனப்படும் கடிகார சமிக்ஞையானது மற்ற கருவிகளுக்கு தேவைப்படும் கடிகார சமிக்ஞையை கொடுப்பதற்கு பயன்படும் அதாவது நுண்செயலி பயன்படுத்தக்கூடிய கடிகார சமிக்ஞையானது மற்ற கருவிகளால் பயன்படுத்த முடியும் RESET பார் எனும் பின் 0 என மாற்றப்பட்டால் 8085 செயலியானது மீட்டமை செய்யப்பட்டு அதன் செயல்பாடு முதலிலிருந்து தொடங்கும் மீட்டமை செயல்படுத்தப்பட்டால் ஒரு சில பதிவேடுகள் சில சிறப்பு மதிப்புகளை பெற்று செயலியை மறுபடியும் முதலில் இருந்து செயல்பாடுகளை தொடங்க வைக்கும் கடிகார சமிக்ஞை போல மற்றுமொரு பின் உள்ளது அது RESET OUT ஆகும் இது செயல்படுத்தப்படும் போது இதனோடு இணைக்கப்பட்ட கருவிகள் மீட்டமை செய்யப்படும் SID மற்றும் SOD என இரண்டு பின்கள் உள்ளன SID என்பது Serial Input Data என்பதையும் SOD என்பது Serial Output Data என்பதையும் குறிக்கும் வெளியிலிருந்து நுண்செயலிக்கு மதிப்புகளை ஏற்றம் செய்யும்போது IO சாதனங்களை முகவரி கடத்தி மற்றும் தரவு கடத்தி ஆகியவற்றில் இணைத்து ஏற்றம் செய்து கொள்ளலாம் இது ஒரு வகை தகவல் பரிமாற்ற வழி ஆகும் மற்றொருவகையில் சில இயந்திரநுட்பத்தை பயன்படுத்தி தொடர் தகவலை பரிமாற்றம் செய்யலாம் இதற்காக SID மற்றும் SOD முனையங்களை பயன்படுத்தலாம் SID என்ற முனையம் வழியாக தொடர் தகவலை செயலி பெற்றுக்கொள்ளும் அதேபோல பெற்றுக்கொண்ட தகவலை வேறு கருவிகளுக்கு அனுப்ப SOD முனையம் பயன்படுத்தப்படுகிறது இது குறைந்த வேக தரவு பரிமாற்றம் ஆகும் இவ்வாறாக தொடர் தகவல் பரிமாற்றத்தை SID மற்றும் SOD முனையம் வழியாக மேற்கொள்ளலாம் அடுத்ததாக இங்கே இருக்கும் முக்கியமான பின்கள் வாசி பார் மற்றும் எழுது பார் என்பன ஆகும் செயலியானது வெளி உலகிலிருந்து வாசிக்க முயற்சிக்கிறதா அல்லது எழுத முயற்சிக்கிறதா என்பதை அவை கூறுகின்றன மெமரியில் இருந்து தரவை வாசிக்க முயற்சிக்கும்போது வாசி பார் என்பது 0 எனவும் மெமரியில் தரவை எழுத முயற்சிக்கும் போது ரைட் பார் சமிக்ஞை 0 எனவும் இருக்கும் IO கருவிகள் அல்லது மெமரி ஆகியவற்றை தொடர்பு கொள்ளும்போதும் இதே முறை பின்பற்றப்படுகிறது இப்போது IOM பார் IOM bar என்பது 1 எனில் செயலிக்கு IO சாதனங்களில் இருந்து மதிப்புகள் கிடைக்கப்பெறுகிறது என்பது அறியப்படுகிறது IOM பார் IOM bar என்பது 0 எனில் செயலிக்கு மெமரியில் இருந்து மதிப்புகள் கிடைக்கப்பெறுகிறது என்பது அறியப்படுகிறது அடுத்ததாக S0 மற்றும் S1 ஆகியவை நுண்செயலி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நிலையில் உள்ளது என்பதை குறிப்பிடுவதற்கு பயன்படும் ஒரு செயலியானது வழிமுறையை இயக்கும்போது பெறுதல் குறிவிலக்கம் மற்றும் இயக்க சுழற்சி ஆகியவற்றை பின்பற்றி இயக்குகிறது அந்தந்த சுழற்சியின் போது S0 S1 ஆகியன அதற்கேற்றவாறு மதிப்புகளை கொண்டிருக்கும் அந்த மதிப்புகளுக்கு ஏற்றவாறு செயலி எந்த நிலையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆக இந்த S0 S1 IOMbar RD மற்றும் WR சமிக்ஞைகள் செயலியின் நிலையை பற்றி தெரிவிக்கும் இவை பொதுவாக நுண்செயலியின் நிலையை குறிப்பிடுவதால் இவற்றை கட்டுப்பாடு மற்றும் நிலை சமிக்ஞைகள் என்று அழைக்கப்படுகின்றன தற்போது இருக்கும் அமைப்பில் உள்ள கம்பிகளை பார்த்தால் அது அமைப்பு கடத்தி என்பதை நினைவுபடுத்தும் அது மெமரி மற்றும் IO கருவிகள் ஆகியவற்றை நுண்செயலியோடு இணைக்கக்கூடிய கம்பிகள் ஆகும் முகவரி கடத்தி என்பது ஒருதிசையன் கடத்தி ஆகும் இதன் மூலம் கருவிகள் மற்றும் மெமரி இடங்கள் ஆகியவற்றை அணுக முடியும் A8 முதல் A15 வரை உள்ள முகவரி கடத்தி மல்டிபிளக்ஸ்டு முகவரி கடத்தியாக செயல்படும் இதன் திசை செயலியை விட்டு வெளியே செல்லும் விதமாக இருக்கும் இந்த முகவரி கடத்தியானது ஒரு திசையன் கடத்தி ஆகும் இதன் திசை செயலியை விட்டு வெளியே செல்லும் விதமாக குறிக்கப்பட்டிருக்கும் மெமரி இடத்தை அணுகி அதில் வாசித்தல் மற்றும் எழுதுதல் செயல்பாடை செய்யவும் இது உதவுகிறது இடைமுக கருவிகளையும் இதன்மூலம் அணுகலாம் தரவு கடத்தி என்பது ஓரு இருதிசையன் கடத்தி ஆகும் அதன்மூலம் மதிப்பை செயலியில் இருந்து மெமரிக்கும் அல்லது IO கருவி போன்றவற்றுக்கும் மதிப்பை எடுத்துச் செல்லவும் அவற்றில் இருந்து மதிப்புகளை பெற்றுக் கொள்ளவும் உதவுகிறது ஆக தரவு கடத்தி இருதிசையனாக செயல்படும் ஒன்றாக உள்ளது மேலும் கட்டுப்பாட்டு கடத்தியானது ஒத்தியக்க சமிக்ஞை நேர சமிக்ஞை கட்டுப்பாட்டு சமிக்ஞைகள் போன்றவற்றை ஒத்தியக்கம் செய்ய பயன்படுகிறது ஆக அமைப்பு கடத்தி என்பது கம்பிகளை உள்ளடக்கியது அதாவது முகவரி கடத்திகள் தரவு கடத்திகள் மற்றும் கட்டுப்பாட்டு கடத்திகள் போன்றவற்றை உள்ளடக்கியது